இன்றைய விரிவுரைக்கு தங்களை வரவேற்கிறோம் நாம் முக்கியமாக பொறியியலாளர்களின் தலைமைத்துவ பாணிகளில் கவனம் செலுத்தப் போகிறோம் ஏனென்றால் நாம் பொறியியலாளர்களாக இருப்பதைப் போல புரிந்துகொள்கிறோம் தொழில்முறை அறிவு அவசியம் மேலும் இது சில தொழில்முறை நெறிமுறைகளைப் பின்பற்றுவதற்கும் மதிப்பைத் தருகிறது ஆனால் போது இறுதியில் நாம் ஜூனியர் பொறியாளர்கள் போன்ற அமைப்பின் ஒரு பகுதியாக ஆக பின்னர் மெதுவாக நிறுவன தலைவர் வரை நகர்த்த பின்னர் அது நாம் கடந்த அமர்வுகள் பல சந்தர்ப்பங்களில் போன்ற பார்த்தேன் தான் நாம் பொறியாளர் மற்றும் மேலாளர்கள் பற்றி நடக்கிறது போன்ற பல கருத்துக்களை மோதல் விவாதித்து அந்த வகையான சூழ்நிலைகளில் பொறியாளர் என்ன செய்ய வேண்டும் நாம் விவாதித்துக் கொண்டிருந்த இந்த வழக்குகள் நாங்கள் இங்கே பரிசீலிக்கும் பொறியியலாளரைப் போல பரிசீலிக்கும்போது முடிவெடுக்கும் பாத்திரத்தில் இல்லை ஆனால் பொறியியலாளர் நிறுவன ஏணியை நகர்த்தும்போது அவர் போன்ற அமைப்பைப் பற்றி சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் திட்டத்தைப் பற்றிய சில முடிவுகள் மற்றும் ஒரு யோசனையை எவ்வாறு முன்னோக்கி நகர்த்துவது என்பது போன்றது இது தொழில்நுட்ப அறிவைப் பற்றியது மட்டுமல்ல மனித நிர்வாகத்தைப் பற்றியது மக்களைப் பற்றிய உங்கள் அறிவு எப்படி இருக்கிறது அது உங்கள் மனித திறன்கள் அது உங்கள் மூலோபாய முடிவுகள் எனவே நீங்கள் ஏணியில் மேலே செல்லும்போது நீங்கள் முடிவெடுக்கும் விதிகளில் அதிக ஈடுபாடு காட்டுகிறீர்கள் அங்கு தொழில்நுட்ப அறிவுடன் உங்கள் குறிப்பிட்ட பகுதியில் உங்கள் நிபுணத்துவம் போன்றவற்றுடன் உங்களுக்கு இதுபோன்ற மனித திறன்கள் மற்றும் மூலோபாய முடிவெடுக்கும் திறன்கள் தேவை சரியான முடிவுகளை எடுக்க ஒரு முழுமையான முடிவை எடுப்பது இது ஒரு நன்மை போன்றது இது சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுக்கும் நன்மை பயக்கும் நீங்கள் ஒரு ஜூனியர் பொறியியலாளராக ஒரு நிறுவனத்தில் நுழைந்த பிறகு உங்கள் வாழ்க்கை ஊழியர் வாழ்க்கைச் சுழற்சியில் நீங்கள் முன்னேறும்போது ஜூனியர் பொறியியலாளரின் முன்னோக்கி பயணத்தைப் புரிந்துகொள்வது போன்ற அந்த விஷயத்தை மனதில் வைத்திருத்தல் நீங்கள் நிறுவனத்தை மேலே செல்ல விரும்பினால் சில பங்கு கோரிக்கைகள் உள்ளன அவை உங்களிடம் வந்து நீங்கள் அதிக முடிவெடுக்கும் பாத்திரங்களில் இறங்குகிறீர்கள் பின்னர் தலைமை உங்கள் முக்கியமான திறன்களில் ஒன்றாக மாறும் தலைமையுடன் சேர்ந்து வருகிறது நீங்கள் பேசும்போது நீங்கள் முடிவுகளை எடுப்பீர்கள் நீங்கள் சில முடிவுகளை எடுப்பீர்கள் அங்கு நீங்கள் உங்கள் பங்குதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் பின்னர் உங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உங்கள் திட்டங்களில் புதிய திட்டங்களை பரிந்துரைக்க நீங்கள் விரும்பலாம் அதனால் இந்த பல்வேறு வகையான விஷயங்கள் உங்களிடமிருந்து தேவைப்படும் எனவே அந்த விஷயங்களை மனதில் வைத்து இங்கே நாம் குறிப்பிட்ட தொகுதியில் விவாதிப்போம் பொறியியலாளர்களைப் பொறுத்தவரை தலைமைத்துவ பாணிகள் மற்றும் நெறிமுறை நடத்தை பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே இந்த தொகுதியில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் எனவே தொகுதியின் வெளிப்புறம் தலைமைத்துவத்தின் சாராம்சம் தலைவர்களின் முக்கியமான பண்புகள் மேலாளர்களுக்கு எதிரான தலைவர்கள் உலகெங்கிலும் உள்ள தலைவர்களின் மிக முக்கியமான திறன்கள் தலைமைத்துவ பாணிகளின் வடிவங்கள் பரிவர்த்தனை தலைமையின் பொருள் மற்றும் சாராம்சம் நெறிமுறை நடத்தை ஊக்குவிப்பதற்கான பரிவர்த்தனை தலைமையின் பொருந்தக்கூடிய தன்மை பற்றிய விவாதம் உருமாறும் தலைமை மற்றும் உருமாறும் தலைவர்களின் முக்கிய பண்புகளை வரையறுத்தல் நெறிமுறை நடத்தை ஊக்குவிப்பதற்கான உருமாறும் தலைமையின் பொருத்தத்தைப் பற்றி விவாதித்தல் தலைவர்களை மேம்படுத்துவதற்கான தலைமை மற்றும் முக்கிய அம்சங்களை மேம்படுத்துதல் நெறிமுறை நடத்தை ஊக்குவிப்பதற்கான தலைமைத்துவத்தின் பொருத்தத்தை விவாதித்தல் உண்மையான தலைமை மற்றும் உண்மையான தலைமையின் சாராம்சம் நெறிமுறை நடத்தை ஊக்குவிப்பதற்கான பொருந்தக்கூடிய தன்மை நெறிமுறை தலைமை தார்மீக தலைமை மிகவும் தார்மீக தலைவர்களின் பழக்கம் பின்னர் இந்த பாணிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு குறுகிய விவாதத்தை நடத்துவோம் எனவே முன்னோக்கி நகரும்போது முதலில் தலைமை என்றால் என்ன ஒரு மேலாளருக்கும் தலைவருக்கும் என்ன வித்தியாசம் என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் எனவே தலைமை என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய தனிநபர்களின் குழுவை தலைவர் பாதிக்கும் ஒரு செயல்முறையாகும் எனவே இது ஒரு குறிப்பிட்ட பொதுவான இலக்கை அடைய தனிநபர்களின் குழுவை பாதிக்கும் ஒரு தனிநபர் மேலும் ஒரு குழுவில் மற்றவர்களை அதிகம் பாதிக்கும் நபராக தலைவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார் எனவே நீங்கள் ஒரு தலைவரைப் பற்றி பேசும்போது நாம் ஒரு நபரைப் பற்றி பேசுகிறோம் நீங்கள் தலைமையைப் பற்றி பேசும்போது இதைப் பற்றி நாம் பேசுகிறோம் ஒரு செயல்முறையைப் பற்றி பேசுகிறோம் எனவே நாம் ஒரு பரிவர்த்தனையைப் பற்றி பேசுகிறோம் எனவே தலைமையின் சாராம்சத்தைப் பற்றி பேசும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தலைமைத்துவத்தைப் பற்றி பேசும்போது போலவே இது ஒரு குறிப்பிட்ட தலைவரின் பண்பு அல்லது பண்புக்கூறாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒன்றல்ல ஆனால் இது ஒரு பரிவர்த்தனை நிகழ்வு இது ஒரு பின்தொடர்பவருக்கும் தலைவருக்கும் இடையில் நிகழ்கிறது எனவே இது செல்வாக்கின் விஷயம் எனவே நீங்கள் தலைமையைப் பற்றி பேசும்போது பின்தொடர்பவர்கள் மற்றும் தலைவர்கள் என இரண்டு கட்சிகள் உள்ளன இப்போது வரை நாம் பல சூழ்நிலைகளைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம் அங்கு பொறியாளர் பின்தொடர்பவரின் பாத்திரத்தில் இருந்தார் மேலும் சில சங்கடங்கள் இருக்கலாம் மேலும் தலைவருக்கும் பொறியியலாளருக்கும் இடையில் கருத்துகளின் மோதல்கள் நடக்கக்கூடும் ஆனால் இப்போது நாம் விவாதிப்பது குறிப்பிட்ட விஷயங்களை வழிநடத்துவதற்கான அல்லது செய்வதற்கான வழிகள் இதனால் பின்தொடர்பவர் தலைவராக பட்டம் பெறும்போது பின்னர் நபர் வளர்க்கக்கூடிய குறிப்பிட்ட நிலைமை மற்றும் பாணிகள் என்ன இது அனைத்து பங்குதாரர்களுக்கும் நன்மை பயக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பு பாதுகாப்பு மற்றும் சுகாதார கவலைகளை மனதில் கொண்டு பெரிய அளவில் எனவே நீங்கள் தலைமைத்துவத்தைப் பற்றி பேசும்போது நாங்கள் ஒரு செல்வாக்கைப் பற்றி பேசுகிறோம் என்பதைப் புரிந்துகொள்வது அவசியம் நாங்கள் ஒரு குழுவைப் பற்றி பேசுகிறோம் மேலும் தலைமை என்பது ஒன்று அல்ல இது தனிமையில் நடக்கிறது அமைப்பின் பொதுவான குறிக்கோளுக்கு ஆர்வமும் மற்றும் கவனம் செலுத்துவது பற்றி நாம் பேசுகிறோம் எனவே சில நேரங்களில் தலைவருக்கு அவரது தனிப்பட்ட குறிக்கோள்கள் இருந்தால் பின்தொடர்பவர்களுக்கு அவற்றின் சொந்த குறிக்கோள்கள் இருந்தால் நீங்கள் ஆர்வ மோதலைப் பற்றி பேசும்போது என்ன நடக்கும் இது தலைவரின் குறிக்கோளுடன் ஒத்துப்போகாது ஒருவேளை அமைப்பே வேறுபட்ட குறிக்கோளைக் கொண்டிருக்கலாம் பின்னர் இந்த தலைமை நீண்ட காலமாக வேலை செய்யப் போவதில்லை நிறுவன குறிக்கோள் தலைவரின் தனிப்பட்ட குறிக்கோளுடனும் பின்தொடர்பவர்களின் கூட்டு குறிக்கோளைப் போலவும் இணைந்திருக்க வேண்டும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒன்று சேரும்போது அது ஒரு சரியான தலைமைத்துவ பாணி என்று நாம் கூறலாம் தலைவர்களின் சில முக்கியமான குணங்கள் பண்புகள் எங்கள் தலைமைத்துவம் இது ஒரு கட்டாயமற்ற செல்வாக்கு போன்றது நீங்கள் செல்வாக்கைப் பற்றி பேசும்போது நாம் விரும்ப முடியாது அச்சுறுத்தலால் செல்வாக்கைப் பற்றி நாம் பேசவில்லை எனவே இது கட்டாயமற்ற செல்வாக்கை உள்ளடக்கிய ஒரு தலைமையாகும் இது எப்போதும் இலக்கை இயக்கும் யாராவது ஈயத்தை விரும்ப வேண்டுமானால் அதற்கு பின்தொடர்பவர்கள் தேவை பின்னர் பின்பற்ற பின்தொடர்பவர்கள் இருக்க வேண்டும் காலவரையின்றி சில நேரங்களில் தலைவர்களும் தங்களைப் பின்பற்றுபவர்களால் பாதிக்கப்படுவதைப் போல இது நிகழக்கூடும் எனவே தலைவர் பின்தொடர்பவரை பாதிக்கப் போவது மட்டுமல்லாமல் பின்தொடர்பவர்கள் தலைவரை சமமாக பாதிக்கக்கூடும் எனவே நீங்கள் தலைவர்களைப் பற்றி பேசும்போது உங்கள் மனதில் மிக அருகருகே வரும் மற்றொரு சொல் ஒரு மேலாளர் எனவே சில நேரங்களில் தலைவர்களும் மேலாளர்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்களா அல்லது அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்களா என்று நாங்கள் உணர்கிறோம் அது அவ்வாறு இருந்தால் அந்த வேறுபாடு எங்கே எனவே நீங்கள் ஒரு தலைவரைப் பற்றி பேசும்போது அது ஒரு தொலைநோக்கு பார்வையாளரைப் போன்றது யார் அமைப்பு எங்கு வழிநடத்தப் போகிறது யார் நிறுவன பணியை நிறுவுகிறார்கள் என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஒரு மேலாளரைப் பற்றி பேசும்போது மற்றவர்கள் மூலம் பணியைச் செயல்படுத்த மேலாளர்கள் பொறுப்பேற்கும்போது எனவே தலைவர்கள் பொதுவாக வழியைக் காட்டுகிறார்கள் மற்றும் எதிர்காலத்திற்கான ஒரு பார்வையை உருவாக்குவதன் மூலம் திசையை நிறுவுகிறார்கள் எனவே இந்த பகுதி அர்த்தத்தில் மிகவும் முக்கியமானது பொறியாளர்கள் உண்மையில் சில நெறிமுறை நடைமுறைகளாக சிலவற்றைச் செய்வதன் அடிப்படையில் மன உறுதித் தலைவர்களின் அடிப்படையில் வழியைக் காட்ட வேண்டுமா என்பது போல அவர்கள் எடுத்துக்காட்டாக வழிநடத்துவது மற்றவர்கள் பின்பற்ற ஒரு பார்வையை உருவாக்குவது ஒரு நெறிமுறை நிறுவனத்திற்கான பார்வையை உருவாக்குவது மற்றும் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கான நெறிமுறை வணிக நடைமுறைகள் ஆகியவை மிகவும் முக்கியம் ஒரு மேலாளரின் வேலை தலைவரால் உருவாக்கப்பட்ட பார்வையை அடைவதற்கான வழிமுறையைப் பயிற்சி செய்வதாகும் எனவே ஒரு மேலாளரின் வேலை பார்வையை இயக்க விரும்புவதாக இருக்கும்போது அதனால் தலைவர்களின் பார்வை இன்னும் அதிகமாக அடையும் அது பயிற்சி செய்யப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது எனவே நாம் ஒப்பீட்டின் சுருக்கத்தை மட்டும் வரையும்போது எனவே ஒரு மேலாளரின் வேலை நிர்வகிப்பதாகும் மேலும் ஒரு தலைவரின் வேலை புதுமைப்படுத்துவதாகும் எனவே ஒரு மேலாளர் பொதுவாக தலைவர்கள் பொதுவாக என்ன ஏன் என்ற கேள்வியை எவ்வாறு கேட்கிறார்கள் என்ற கேள்வியைக் கேட்கிறார் எனவே தலைவர்களைப் பொறுத்தவரை கவனம் முக்கியமாக மக்கள் மற்றும் மேலாளர்களுக்கு இது கணினியில் உள்ளது மேலாளர்களில் இது விஷயங்களைச் சரியாகச் செய்கிறது மற்றும் தலைவர்களுக்கு இது சரியான விஷயங்களைச் செய்கிறது தலைவர்களைப் பொறுத்தவரை அது வளர்ந்து வருகிறது ஒருவேளை கொள்கைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் விதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் மக்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் மேலாளர்களைப் பொறுத்தவரை அது பராமரிக்கிறது நீங்கள் தலைவர்களைப் பற்றி பேசும்போது முதன்மை தரம் ஈர்க்கப்பட்ட நம்பிக்கையாகும் மேலாளர்களுக்கான மேலாளர்கள் இது கட்டுப்பாட்டை நம்பியுள்ளது நீங்கள் தலைவர்களைப் பற்றி பேசும்போது இது ஒரு நீண்ட கால முன்னோக்கு மேலாளர்களைப் பொறுத்தவரை இது ஒரு குறுகிய கால முன்னோக்கு தலைவர்கள் நிலையை சவால் செய்யலாம் மேலாளர்கள் நிலையை ஏற்றுக்கொள்கிறார்கள் தலைவர்கள் பொதுவாக தோன்றுகிறார்கள் மேலாளர்கள் பின்பற்றுகிறார்கள் எனவே தலைவர்கள் அடிவானத்தில் ஒரு கண் வைத்திருக்கிறார்கள் மேலாளர்கள் அடிமட்டத்தில் ஒரு கண் வைத்திருக்கிறார்கள் தலைவர்கள் தங்கள் சொந்த நபர்களைப் போன்றவர்கள் மற்றும் பின்பற்றக்கூடிய மேலாளர்கள் உன்னதமான நல்ல சிப்பாயைப் பின்பற்றுகிறார்கள் தலைவர்கள் அசல் தன்மையைக் காட்டுகிறார்கள் மேலாளர்கள் நகலெடுக்கிறார்கள் எனவே அது மேலாளர் ஏதோ இது போன்ற ஒலி இருக்கலாம் போல் இல்லை ஒருவேளை நீங்கள் தலைவர்கள் புதுமையை போன்ற பேசும் போது போன்ற வகையான போன்ற இரண்டாவது மேலும் இருக்கும் மற்றும் அவர்கள் உத்தரவுகளை செயல்படுத்த போன்ற மேலாளர்கள் அல்லது அவர்கள் அதை செயல்படுத்தப்படுகிறது எப்படி பார்க்க விரும்புகிறேன் ஒருவர் மற்றவரை விட குறைவாக முக்கியமானவர் என்றால் அது அப்படி இல்லை ஆனால் கவனம் வேறுபட்டது நீங்கள் ஒரு தலைவரைப் பற்றி பேசும்போது அது பார்வை பகுதியில் அதிகமாக உள்ளது இது மக்கள் நோக்குநிலை பகுதியாகும் எனவே அது எதிர்கால நோக்குநிலை போன்றவற்றை வளர்ப்பதற்காக அல்ல எனவே அமைப்பு இருக்க விரும்பும் இடத்தில் எப்படிப் பார்ப்பது ஆனால் நாம் ஒரு பார்வையைப் பார்த்தவுடன் அதைச் செயல்படுத்த யாரும் இல்லாமல் எப்படியாவது எடுத்துச் செல்வது எங்களுக்கு மிகவும் முக்கியம் யாரோ ஒருவர் அதை நடைமுறைப்படுத்தவும் செயல்படுத்தவும் அந்த பகுதி மேலாளர்களால் செய்யப்படுகிறது எனவே சமமான தலைவர்கள் மற்றும் மேலாளர்கள் இருவரும் முக்கியமானவர்கள் எங்களிடம் மேலாளர்கள் மட்டுமே உள்ளனர் எங்களுக்கு தலைவர்கள் இல்லை பின்னர் நாங்கள் எதிர்காலத்தைப் பற்றி மட்டுமே சிந்திக்கிறோம் உங்கள் நிகழ்காலத்தை யார் கவனித்துக்கொள்கிறார்கள் ஆனால் நம்மிடம் மேனேஜர்கள் மட்டுமே இருந்தால் எங்களிடம் தலைவர்கள் இல்லை என்றால் யாரை நாம் பரிசாகக் கவனித்துக்கொள்கிறோம் நாம் விஷயங்களைச் சரியாகச் செய்கிறோம் ஆனால் நீண்ட காலப் பார்வை எங்கே அமைப்பு எங்கு செல்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் மக்களுடன் எப்படி வழிநடத்துவது சமூகத்துடன் எவ்வாறு தொடர்பை ஏற்படுத்துவது எப்படி விரும்புவது போன்றவற்றில் கவனம் செலுத்துகிறோம் நம்பிக்கையை கட்டியெழுப்புவது போல் செல்லுங்கள் எனவே ஒரு அமைப்பாளரை சரியான முறையில் நடத்துவதற்கும் மேலும் நெறிமுறை நடத்தைக்கும் ஒரு நிறுவனத்தை வழிநடத்துவதற்கு நிர்வாகத் திறன் மற்றும் தலைமைத்துவத் திறன் ஆகிய இரண்டின் சமநிலையும் தேவைப்படுகிறது நாம் ஒரு தொலைநோக்கு பார்வையாளராக இருக்க முடியும் என்பது போல ஆனால் அதை செயல்படுத்த நமக்கு தினசரி செயல்பாட்டு செயல்முறைகள் தேவை எனவே நீங்கள் ஒரு நெறிமுறை நபராக இருக்க விரும்பினால் நமக்கு ஒரு கனவு இருக்க முடியும் நமக்கு ஒரு பார்வை இருக்க முடியும் ஆனால் அது அமைப்பின் அமைப்பினுள் உட்பொதிக்கப்பட வேண்டும் எனவே அது முடிந்ததும் தலைவர்கள் மற்றும் மேலாளர்கள் இருவரும் நமக்கு சமமாக முக்கியத்துவம் பெறுகிறார்கள் இங்கே நாம் தலைமைத்துவ பாணிகளில் கவனம் செலுத்துகிறோம் ஏனென்றால் அமர்வுகளில் கடைசியாக நிறுவனத்தில் மேலாளர்களின் பங்கு குறித்து விரிவான விவாதம் நடத்தினோம் மேலாளர்களின் பங்கு நெறிமுறை நடத்தை எனவே நாம் அந்த விவாதத்தையும் பொறியியலாளர்களின் பங்கையும் ஆலோசகர்களாக பொறியியலாளர்களின் பங்காகக் கொண்டிருந்ததால் எனவே இங்கே இந்த மாதிரியில் நாம் தலைமையின் வெவ்வேறு பாணிகளைப் பற்றி விவாதிக்கிறோம் இதனால் நீங்கள் மக்களைக் கையாள்வதற்குச் செல்ல வேண்டியிருக்கும் போது அமைப்பைப் பற்றி சில தொலைநோக்கு முடிவை எடுப்பதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் பின்னர் உங்கள் பாணிகள் என்னவாக இருக்கும் உங்கள் பாணிகளின் அடிப்படையில் உங்கள் நெறிமுறை நோக்குநிலைகள் என்னவாக இருக்கும் நீங்கள் என்ன கவனம் செலுத்துகிறீர்கள் உங்கள் முடிவோடு நீங்கள் எவ்வாறு முன்னேறுகிறீர்கள் என்பது இந்த தொகுதியின் மையமாக இருக்கும் எனவே நாம் வெவ்வேறு தலைமைத்துவ பாணிகளுக்கு செல்வோம் எனவே நாம் அதற்குச் செல்வதற்கு முன் உலகெங்கிலும் உள்ள தலைவர்களின் கூற்றுப்படி மிக முக்கியமான தலைமைத்துவ திறன்களைப் பற்றி விவாதிப்போம் எனவே நாம் கண்டறிந்த நெறிமுறைத் திறன்களில் முதன்மையானது வலுவான நெறிமுறைகளை நிரூபிப்பதும் பாதுகாப்பு உணர்வை வழங்குவதும் ஆகும் எனவே இங்கே நீங்கள் பாதுகாப்பைப் பற்றி பேசும்போது பின்தொடர்பவர்களின் உளவியல் பாதுகாப்பில் நாங்கள் அதிக கவனம் செலுத்துகிறோம் எனவே இது பாதுகாப்பான மற்றும் நம்பகமான சூழலில் இருப்பது பற்றியது எனவே உயர் நெறிமுறைத் தரத்தைக் கொண்ட ஒரு தலைவர் நேர்மைக்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் எனவே அவர்களும் அவர்களது ஊழியர்களும் விளையாட்டின் விதிகளை மதிக்கிறார்கள் மேலும் மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் நெறிமுறை நடத்தையை உள்வாங்குவார்கள் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார் எனவே நேர்மைக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருப்பதைப் போல இதையே நாம் காண்கிறோம் எனவே மற்றும் எந்த சூழ்நிலையிலும் கொடுக்கப்பட்டதைப் போல நடத்தையில் நெறிமுறையாக இருப்பது போன்ற நமது வழியில் ஒட்டிக்கொள்கின்றன எனவே இது ஒருமைப்பாட்டின் உணர்வைத் தருகிறது இது பாதுகாப்பு போன்ற உணர்வைத் தருகிறது ஒருவேளை அது உளவியல் பாதுகாப்பு ஒரு உணர்வு கொடுக்கிறது என்று பின்பற்றுபவர்கள் சொல்லப்படும் போது ஒருவேளை இந்த குறிப்பாக நீங்கள் நியாயமான வழிமுறைகளுக்கு அர்ப்பணிப்பு பற்றி பேசும்போது இங்கே நாங்கள் விநியோகத்தின் நியாயம் மற்றும் செயல்முறையின் நியாயம் மற்றும் தொகையின் நியாயம் ஆகியவற்றைப் பற்றி பேசுகிறோம் எனவே தண்டனைகள் கொடுப்பதிலும் நியாயத்தை யோசிக்கலாம் எனவே உங்கள் அமைப்பை ஒரு நியாயமான இடமாக நீங்கள் பேசும்போது அது ஒருவேளை தங்கள் புதுமையான கருத்துக்கள் யோசிக்க ஊழியர்கள் பாதுகாப்பு உணர்வு நிறைய கொடுக்கிறது ஒருவேளை அது நிறுவனத்தில் நடக்கிறது மற்றும் அவர்கள் அதை அச்சுறுத்தல் பகுதியாக உணரவில்லை என்றால் எந்த தவறு தெரிவிக்க இரண்டாவது சுய ஒழுங்கமைக்க மற்றவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் இரண்டாவது முக்கியமான திறனுக்கு வரும் எனவே ஊழியர்கள் பணியில் தங்கள் நேரத்தை ஒழுங்கமைக்க அனுமதிக்கும் போது தெளிவான திசையை வழங்குவது ஒரு முக்கியமான தலைமைத்துவ திறனாக அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவே நாம் புரிந்து கொள்ளக்கூடியபடி குறைந்த தலைவர்கள் எல்லாவற்றையும் தாங்களாகவே செய்ய முடியும் எனவே அமைப்பு முழுவதும் அதிகாரத்தை விநியோகிப்பது மிகவும் முக்கியமானது செயலுக்கு மிக நெருக்கமானவர்களிடமிருந்து உங்கள் முடிவெடுப்பதை நீங்கள் நம்ப வேண்டும் எனவே மற்றவர்களை நம்பி அவற்றை உருவாக்குவது சில முடிவுகளுக்கு அவர்களை மேம்படுத்துவது இவை தலைமையின் மிக முக்கியமான அம்சங்கள் உங்களைப் பின்தொடர்பவர்களிடமும் இந்த குணங்களை வளர்ப்பது எப்படி என்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள் மேலும் அவை எதிர்காலத்தில் உங்கள் பங்கை ஏற்கத் தயாராகின்றன தேர்ச்சி மூன்றாவது ஒன்று இணைப்பு மற்றும் சொந்தமான உணர்வை வளர்ப்பது போன்றது எனவேதிறந்த மற்றும் அடிக்கடி மற்றும் வெளிப்படையாக தொடர்பு மற்றும் ஒரு பேக் ஒன்றாக வெற்றி மற்றும் தோல்வி ஒரு உணர்வு உருவாக்க தலைவர்கள் இணைப்பு ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்க எனவே இந்த வார்த்தைகள் ஒரு தொகுப்பு ஒன்றாக வெற்றி மற்றும் உணர்வு ஒரு உணர்வு உருவாக்க பார்க்க மிகவும் முக்கியம் இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது நாம் வெற்றிகரமாக இருக்கும் வாழ்க்கையில் எப்போதும் சூழ்நிலைகள் இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோல்விகள் உள்ளன தோல்விகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தோல்வியிலிருந்து நாங்கள் மீண்டும் கற்றுக் கொள்ளப் போகிறோம் மேலும் ஸ்டார்ட் ரெடோயிங் எங்கள் படிகளை மறுபரிசீலனை செய்து அவற்றில் இறங்குவது போன்றது எனவே நமக்கு தோல்விகள் இல்லையென்றால் பின்னர் நாம் வெற்றியைப் பெற முடியாது எனவே தோல்வி என்பது ஒரு வெற்றியைப் போலவே நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது ஒன்றாக வந்தால் தன்னைப் போலவே சேர்ந்து இந்த இரண்டு விஷயங்களையும் ஒன்றாக உணர்ந்து பின்னர் இது விஷயங்களைப் பார்க்கும் வழிக்கு ஒரு சமநிலையைத் தருகிறது மேலும் நமது தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் சரியான தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் உதவுகிறது அதனால் அதே தவறு மீண்டும் மீண்டும் வராது எனவே உயிர்வாழ்வதற்கு இணைப்பு உண்மையில் மிகவும் முக்கியமானது மேலும் உணர்ச்சி நல்வாழ்வைப் போலவே இணைப்பு உணர்வும் முக்கியமானது மற்றும் உற்பத்தித்திறனில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது புதிய யோசனைகளுக்கு திறந்த தன்மையைக் காட்டுகிறது மற்றும் நிறுவன கற்றலை வளர்க்கிறது எனவே பயனுள்ள தலைவர்களைப் போல நாம் புரிந்துகொள்வது எப்போதும் புதிய யோசனைகளுக்குத் திறந்திருக்கும் எனவே அது அவ்வாறு இல்லையென்றால் என்ன நடந்தது என்பது அவர்களைப் பின்தொடர்பவர்களிடமிருந்து ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது மேலாளர்களின் முரண்பட்ட சூழ்நிலைகள் மற்றும் ஜூனியர் பொறியியலாளராக இருக்கலாம் என்று நாங்கள் விவாதித்துக்கொண்டிருந்தபோது மேலாளர் எப்போதுமே சரியாக இருக்க முடியும் என்பது அல்ல அந்த நபருக்கு மக்கள் பணிபுரியும் குறிப்பிட்ட விஷயத்தைப் பற்றிய தொழில்முறை அறிவு இல்லையென்றால் அது தொழில் அறிவு மற்றும் அதன் அனைத்து பொருள் நிபுணத்துவமும் பொறியியலாளர் எந்தவொரு ஓட்டைகளையும் புரிந்துகொள்வதற்கும் எந்தவொரு உடனடி ஆபத்துகளையும் புரிந்துகொள்வதற்கும் கணினியில் உள்ள எந்த இடைவெளிகளையும் புரிந்துகொள்வதற்கும் அவர்களின் கடமையின் ஒரு பகுதியாக அதை மேலாளரிடம் புகாரளிக்கலாம் எனவே அது எப்போதும் போல் இருக்காது ஏனெனில் நபர் உயர் பதவியில் இருப்பதால் மேலாளர் எப்போதும் ஜூனியர் முடியாத ஒன்றை புரிந்து கொள்ள முடியும் எனவே பின்தொடர்பவர்களை தற்போதுள்ள நிலைக்கு கட்டுப்படுத்துவதை விட தலைவர் தலைவர்கள் பணி நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கான ஆக்கபூர்வமான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளைக் கொண்டு வர ஆதரவை நீட்டிப்பதன் மூலம் அவர்களைத் தூண்ட விரும்புகிறார்கள் எனவே அது இருவருக்கும் இடையில் ஒரு தகவல்தொடர்புகளை நிறுவப் போகிறது ஒரு அச்சமற்ற தொடர்பு அது பொறியாளரின் மனதில் இருக்காது பொறியியலாளர்கள் மனதில் நான் அவரிடம் அல்லது அவளிடம் சொல்லப் போகிறேன் என்றால் என் முதலாளி என்ன நினைப்பார் என்பது போல உங்களுக்குத் தெரியும் எனவே எனக்கு புரியாத விஷயத்தின் இந்த பகுதி நான் செய்யவில்லை நான் சொல்லப் போகிறேன் என்றால் என் முதலாளி எப்படி நடந்து கொள்ளப் போகிறார் என்பதை என்னால் உண்மையில் கணிக்க முடியாது ஒருவேளை நீங்கள் இதை இந்த வழியில் செய்யச் சொல்கிறீர்கள் ஆனால் அதை இந்த வழியில் ஒரு சிறந்த வழியில் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன் எனவே என் முதலாளி அதற்கு எவ்வாறு பிரதிபலிக்கப் போகிறார் என்பது எனக்கு உண்மையில் புரியவில்லை எனவே ஆனால் நீங்கள் திறந்த மனதைக் கொண்ட ஒரு நபராக இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராக இருந்தால் என்ன நடக்கும் தலைவர் நீங்கள் எப்போதும் புதிய யோசனைகளுக்குத் திறந்திருக்க வேண்டும் மற்றும் உங்களைப் பின்தொடர்பவர்களை நிலைக்கு கட்டுப்படுத்துவதை விட நிறுவன கற்றலை வளர்க்க வேண்டும் நீங்கள் எப்போதும் அந்த நபரை ஆக்கபூர்வமான யோசனைகளைக் கொண்டு வர ஊக்குவிப்பீர்கள் பணி நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகள் எனவே ஊழியர்களுக்காக தங்களுக்குள் கற்றலை ஊக்குவிக்க தலைவர்கள் முதலில் தங்களுக்கான பாடத்தை கற்றுக்கொள்வதற்கும் மாற்றுவதற்கும் திறந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இதனால் நெகிழ்வுத்தன்மையின் ஒரு பகுதி தலைவருக்கு மிகவும் தேவைப்படுகிறது அடுத்த முக்கியம் வளர்ச்சியை வளர்ப்பது எனவே தலைவர்கள் நம் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்பைக் காட்டும்போது அதே முதன்மையான உணர்ச்சிகள் தட்டப்படுகின்றன கூடுதல் மைல் தூரம் செல்வதன் மூலம் ஊழியர்கள் தங்கள் நன்றியுணர்வை அல்லது விசுவாசத்தை வெளிப்படுத்த மறுபரிசீலனை செய்ய தூண்டப்படுகிறார்கள் எனவே பயம் மூலம் நிர்வகிப்பது மன அழுத்தத்தை உருவாக்கும் போது இது அதிக மூளை செயல்பாட்டை பாதிக்கிறது பாராட்டுகளால் நாம் நிர்பந்திக்கப்படும்போது வேலையின் தரம் மிகவும் வித்தியாசமானது உங்கள் அணியிலிருந்து சிறந்ததை நீங்கள் ஊக்குவிக்க விரும்பினால் அவர்களுக்காக வாதிடுங்கள் அவர்களின் பயிற்சி மற்றும் பதவி உயர்வுக்கு ஆதரவளிக்கவும் அவர்களின் முக்கியமான திட்டங்களுக்கு நிதியுதவி செய்ய மட்டைக்குச் செல்லவும் எனவே உங்கள் மக்கள் மீது நீங்கள் அக்கறையுள்ள அணுகுமுறையைக் கொண்டிருப்பது மிகவும் முக்கியம் எனவே நீங்கள் மக்கள் மீது அவர்களின் வளர்ச்சி குறித்து ஒரு வளர்ப்பு அணுகுமுறையைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே சிறந்த தீர்வுகளைக் கொண்டு வர ஆக்கப்பூர்வமான யோசனைகளைக் கொண்டு வர இது அவர்களை ஊக்குவிக்கிறது ஏனெனில் நீங்கள் அவர்களை ஒரு குடும்பமாக உணரவைத்துள்ளீர்கள் அவர்களின் வளர்ச்சியில் நீங்கள் அக்கறை எடுத்துள்ளீர்கள் மேலும் இது சிறந்த மூளையின் செயல்பாட்டிற்கு வழிவகுக்கிறது அவர்களால் முடியும் மற்றும் நீங்கள் அவர்களின் வளர்ச்சி மற்றும் ஊக்குவிப்புக்கு நீங்கள் ஆதரவளிக்கிறீர்கள் என்று அவர்களுக்குத் தோன்றினால் மேலும் முக்கியமான திட்டங்களுக்கு நீங்கள் நிதியுதவி செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் எனக்கு என்ன பங்களிப்பைச் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அதற்கான பதிலைப் பெற முயற்சிப்பார்கள் ஏனென்றால் கடந்த அமர்வுகளில் நாங்கள் விவாதித்தபடி சில நேரங்களில் நான் ஏன் பேச வேண்டும் நான் ஏன் பங்களிக்க வேண்டும் என்ற இந்த உணர்வில் மக்கள் இதைத் தடுக்கிறார்கள் இங்கே ஏதோ தவறு இருப்பதைப் போல நீங்கள் செய்யப் போவதைப் போல நான் ஏன் அமைப்பைச் சொல்ல முயற்சிக்க வேண்டும் எனவே நான் எதைப் பெறுகிறேன் எனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றன எனக்கு என்ன ஊக்கத்தொகை கிடைக்கிறது என்பது அதற்காக நான் முற்றிலும் துன்புறுத்தப்படுவதில்லை எனவே புதிய யோசனைகளுக்குத் திறந்திருப்பது பாதுகாப்பான காலநிலையை வழங்குவது பின்னர் வளர்ச்சியை வளர்ப்பது போன்ற நாங்கள் விவாதித்த இந்த ஐந்து கொள்கைகளும் அனைத்தும் வேலைக்கு வரும் தனிமையில் அல்ல ஆனால் தனிப்பட்ட பொறியியலாளருக்கு நேர்மறையான நிறுவன ஆதரவின் உணர்வைக் கொடுக்க கைகோர்த்துக் கொள்ளலாம் எதையும் புகாரளிக்க முன்முயற்சிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இது விஷயங்களைச் செய்வதற்கான வெவ்வேறு வழிகளை பரிந்துரைப்பது தவறு என்றால் அமைப்பு எவ்வாறு முன்னேறுகிறது என்பதுதான் அடுத்த அமர்வில் பரிவர்த்தனை தலைமை உருமாறும் தலைமை அதிகாரம் அளிக்கும் தலைமை நெறிமுறை தலைமை உண்மையான தலைமை போன்ற இன்றுவரை வெளிவந்துள்ள பல்வேறு வகையான தலைமைகளை நாங்கள் விவாதிக்க உள்ளோம் இந்த தொகுதியில் நாம் விவாதித்த தலைவர்களின் ஐந்து குணங்களும் இந்த வெவ்வேறு வகையான தலைமைகளில் தங்கள் சொந்த வழியில் ஒரு வெளிப்பாட்டைக் காட்டுகின்றன என்பதை நாம் இங்கே காண்கிறோம் பொறியாளர்களின் நெறிமுறை நடத்தைக்கு இது எவ்வாறு பங்களிக்கிறது என்பதையும் நாங்கள் விவாதிப்போம் இந்த பாணிகள் ஏன் முக்கியம் என்பதையும் அடுத்த தொகுதியில் பொறியாளர்களின் நெறிமுறை நடத்தைக்கு இது எவ்வாறு பங்களிக்கிறது என்பதையும் விவாதிப்போம் அதுவரை நன்றி